வணக்கம் ஆப்டிமைஷேசன் பார் டேட்டா சயின்ஸ் பற்றிய விரிவுரையை தொடர்வோம் இந்த விரிவுரையில் நாம் இன்று நான் லீனியர் மல்டிவேரியட் ஆப்டிமைஷேசன் பற்றி காண்போம் முந்தைய சொற்பொழிவுகளில் அன்கன்ஸ்டரைன்ட் பிராப்ளத்தை பற்றி விரிவாகப் படித்தோம் இந்த விரிவுரையில் நான் ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்களுடன் கூடிய பிராப்ளத்தை தீர்க்க வழிவகைகளை விளக்கப்போகிறேன் சில எளிமையான எடுத்துக்காட்டுகளை பயன்படுத்தி ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்களுடன் கூடிய பிராப்ளத்தை விளக்கி கூறப்போகிறேன் அதற்கு முன்பு சூழல்கள் அமைத்து நம்மை நாமே சில கேள்விகள் கேட்டு கொள்வோம் நாம் எதற்காக டேட்டா சயின்ஸ் பாடத்திட்டத்தில் ஆர்வம் காட்ட வேண்டும் நாம் ஏன் கன்ஸ்ரைன்ட்ஸ் இன் ஆப்டிமைசேஷன் பற்றி ஆர்வமாக உள்ளோம் நான் முன்பே கூறியது போல ஆப்டிமைசேஷனை டேட்டா சயின்ஸ் பார்வையில் காண வேண்டும் ஏனென்றால் நாம் டேட்டா சயின்ஸ் ப்ராப்ளத்தை தீர்க்க முனையும் போது நாம் பிழைகளை குறைக்கவே முயல்கின்றோம் பிழைகளை குறைக்கும் போது நாம் க்ரேடியன்ட் பேஸ்ட் அல்காரிதம் பயன்படுத்தலாம் அதை நாம் ப்ராப்ளத்தை தீர்க்க லேர்னிங் அல்காரிதம் சில சந்தர்ப்பங்களில் நம் பிழைகளை அல்லது அப்ஜெக்டிவ் பங்க்ஷனை ஆப்டிமைஸ் அல்லது குறைக்க முயற்சிக்கும் போது நமக்கு தீர்வில் இணைக்க விரும்பும் ப்ராப்ளத்தை பற்றிய சில தகவல்களை தாமாகவே அறிந்து கொள்வோம் எடுத்துக்காட்டாக நீங்கள் பல வேறியபிள்கள் இடையேயான ரிலேஷன்ஷிப்பை வெளிக்கொணர முயற்சி செய்யும் பொழுது உங்களுக்கு எத்தனை விதமான ரிலேஷன்ஷிப்கள் உள்ளன என்பது தெரியாது ஆனால் சில ரிலேஷன்ஷிப்கள் உறுதியாக உள்ளது என்பதை நீங்கள் அறிந்தால்மேலும் அந்த உறவுகள் என்னவென்று உங்களுக்கு தெரிந்தால் அது தொடர்பான டேட்டா சயின்ஸ் ப்ராப்ளத்தை தீர்க்க முயலும் பொழுது ஏற்கனவே தெரிந்த ரிலேஷன்ஷிப்கள் சாடிஸ்பய் அடையும் வகையில் உங்கள் ப்ராப்ளத்தை கன்ஸ்ரைன்ட் செய்ய முயற்சிப்பீர்கள் எனவே இது ஒரு ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் கொண்ட ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் உருவாக்க கூடும் டேட்டா சயின்ஸ் ப்ராப்ளத்தை தீர்க்கும் போது பிராப்ளத்தின் கன்ஸ்ரைன்ட் பதிப்பை நீங்கள் பார்க்க வேண்டிய பல சந்தர்ப்பங்கள் உள்ளன எனவே இதுபோன்ற ப்ராப்ளத்தை எவ்வாறு தீர்ப்பது என்று நாம் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் ப்ராப்ளத்தை பார்த்தவுடன் அதற்கு மிகவும் நெருங்கிய இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் ப்ராப்ளத்தையும் பார்ப்போம் எடுத்துக்காட்டாக இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் அல்காரிதம் டேட்டா சயின்ஸில் சப்போர்ட் வெக்டார் மெஷின் மற்றும் பல அல்காரிதம்களில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஈக்குவாலிட்டி மற்றும் இன்ஈக்குவாலிட்டி ஆகிய இரண்டையும் நாம் பார்க்கப் போகிறோம் இப்பொழுது ப்ராப்ளத்தை இங்கே பார்ப்போம் நாம் இங்கு 2x12 4x22 என்ற செயல்பாட்டில் குறைந்த மதிப்பை பெற முயற்சி செய்ய உள்ளோம் இதற்கு முன் விவாதித்தது போல இது இரண்டு வேறியபிள்கள் x1 மற்றும் x2 கொண்ட அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் ஆகும் இதன் உண்மையான மெய்நிகராக்கம் மூன்று டைமென்ஷன்களில் இருக்கும் இதன் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மதிப்பு z திசையில் திட்டமிடப்பட்டுள்ளது இருப்பினும் கான்டூர் ப்ளாட்ஸ்களில் வேலை செய்ய நமக்கு நன்கு தெரியும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் இந்த கான்டூர் ப்ளாட்ஸ்களை பார்க்கலாம் இந்த ப்ளாட்ஸ்களில் உள்ள ஒவ்வொரு கான்டூரும் ஒரு கான்ஸ்டன்ட் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் கான்டூர் ஆகும் மேலும் நீங்கள் இவை எல்லிப்ஸ் ஆக இருப்பதை காண்பீர்கள் ஏனெனில் கான்ஸ்டன்ட் கான்டூர் ப்ளாட்ஸ்களை பார்த்தால் உங்களிடம் 2x12 4 x22 k என்று உள்ளது இது ஒரு எல்லிப்ஸ் ஆகும் அதுதான் இங்கே வரையப்பட்டுள்ளது இப்பொழுது இந்த பங்க்ஷனிற்கான ஆப்டிமம் வேல்யூவை பார்த்தால் ஆய்வின் மூலம் இதன் ஆப்டிமம் வேல்யூ 0 என நீங்கள் காணலாம் ஏனென்றால் இந்த பங்க்ஷனில் என்னிடம் உள்ள டெர்ம்கள் டெஸிஸன் வேறியபிள்களின் ஸ்கொயர் ஆக உள்ளது எனவே இங்கே 2x12 4x22 இல் இரண்டு வேறியபிள்கள் உள்ளது இவை ஒவ்வொன்றும் எடுக்கக்கூடிய மிகக் குறைந்த வேல்யூ 0 ஆக இருக்க வேண்டும் அடிப்படையில் இதன் பொருள் கன்ஸ்ரைன்ட் மினிமம் x10 x20 ஆக இருக்கும்பொழுது இதன் அப்ஜெக்டிவ் வேல்யூவும் 0 ஆக இருக்கும் இதுவே இங்கே இந்த இடத்தில் காட்டப்பட்டுள்ளது எனவே எனக்கு எந்தத் கன்ஸ்ரைன்ட்டும் இல்லை என்றால் இதன் ஆப்டிமம் வேல்யூ 0 என்று சொல்வேன் அது 0 வில் உள்ளது 0 ஸ்டார் பாயிண்ட் ஆக இருக்கும் இப்பொழுது இங்கு நான் ஏதாவது ஒரு கன்ஸ்ரைன்ட்டை இந்த கேஸில் அறிமுகப்படுத்தினால் என்ன ஆகும் என்று பார்ப்போம் நான் மிகவும் சிம்பிள் லீனியர் கன்ஸ்ரைன்ட்டை அறிமுகப்படுத்தப் போகிறேன் நம்மிடம் அந்த கன்ஸ்ரைன்ட் 3x12x212 என்ற பார்மில் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அடிப்படையில் இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் x1 மற்றும் x2 க்கு ஒரு சொல்யூஷன் தேடுகிறீர்கள் என்றால் அது இந்த கன்ஸ்ரைன்ட்டையும் சாடிஸ்பய் செய்யும் மினிமைசேசன் பார்வையில் இந்த பங்க்ஷனின் மிகச்சிறந்த வேல்யூ 0 என அறிந்திருந்தாலும் அந்த மதிப்பை நம்மால் பயன்படுத்த முடியாது ஏனெனில் 0 என்ற பாயிண்ட் இந்த ஈகுவேஷனை சாடிஸ்பய் செய்யாது அதாவது நான் x1 0 x2 0 என்று வைத்தாள் 012 என்று வரும் ஆகவே 0 இந்த ஈகுவேஷனை சாடிஸ்பய் செய்யாது எனவே அன்கன்ஸ்டரைன்ட் சொல்யூஷன் கன்ஸ்டரைன்ட் சொல்யூஷனுக்கு சமமானது அல்ல இப்போது இந்த ப்ராப்ளத்தை எவ்வாறு தீர்ப்பது என்று பார்ப்போம் இதைப் புரிந்து கொள்ள முதலில் இந்தத் கன்ஸ்ரைன்ட்டை 2 டைமென்ஷன்களில் குறிப்போம் இது ஒரு லீனியர் கன்ஸ்ரைன்ட் என்பதால் இது இங்கே லயன் என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது இந்த கன்ஸ்ரைன்ட் ஆல் உருவாகியது நமக்கு எந்த சொல்யூஷன் கிடைத்தாலும் அது இந்த கன்ஸ்ரைன்ட்டை சாடிஸ்பய் செய்ய வேண்டும் என்று சொல்வதினால் இந்த லயனில் உள்ள சொல்யூஷன்களை மட்டுமே எடுக்க முடியும் ஏனென்றால் இந்த லயனில் உள்ள பாயிண்ட்கள் மட்டுமே கன்ஸ்ரைன்ட்டை சாடிஸ்பய் செய்யும் நாம் இந்த லயனில் பல பாயிண்ட்களை எடுத்துக் கொள்ளலாம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் இந்த பாயிண்ட்டை எடுக்கலாம் இந்த பாயின்ட் இன் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் வேல்யூ இந்தப் பாயிண்டை இன்டர்செக்ட் செய்யும் ஒரு கான்டூர்க்கு தொடர்புடையதாக இருக்கும் எனவே நீங்கள் இங்கே ஒரு பாயிண்டை தேர்வு செய்தால் அதனுடன் தொடர்புடைய வேறு ஒரு அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் வேல்யூ கொண்டிருப்பதை காணலாம் அது இந்த இடத்தில் உள்ள லயன் ஐ இன்டர்செக்ட் செய்யும் ஒரு கான்ஸ்டன்ட் பங்க்ஷன் கான்டூர்க்கு தொடர்புடையதாக இருக்கும் எனவே இந்த லயனில் நீங்கள் வெவ்வேறு பாயிண்ட்களை தேர்ந்தெடுக்கும்போது உங்களின் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் வெவ்வேறு வேல்யூ கொண்டதாக இருக்கும் இதில் நாம் ஆர்வமாக உள்ளது என்னவென்றால் இந்த லயனில் உள்ள அனைத்துப் பாயிண்ட்களிலும் மினிமம் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் வேல்யூ உள்ள அந்த ஒரு பாயிண்டை மட்டும் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இதைப் புரிந்து கொள்ள நாம் இரண்டு பாயிண்ட்களை தேர்ந்தெடுத்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே நான் இங்கு ஒரு பாயிண்டையும் இங்கு ஒரு பாயிண்டையும் எடுத்துக் கொள்வோம் இதில் எந்த பாயிண்ட் மினிமைசேஷன் பார்வையில் சிறந்த அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் வேல்யூ கொடுக்கும் என்ற கேள்விக்கு எப்படி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்ற வழிமுறைகளை பின்வருவனவற்றுள் கூறப்போகிறேன் எனவே நாம் இங்கே ஒரு பாயிண்டை எடுக்கும்போது அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் வேல்யூ அந்த பாயிண்டை இன்டர்செக்ட் செய்யும் கான்டூர் அடிப்படையில் இருக்கும் என்பதை அறிவோம் நாம் தேர்ந்தெடுத்த இந்த இரண்டு பாயிண்ட்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் மினிமைசேஷன் பார்வையில் இந்த பாயிண்டை விட இந்த பாயிண்ட் மோசமாக இருப்பதை காண்பீர்கள் ஏனென்றால் நீங்கள் இந்த கான்டூர்களை பார்த்தால் அவை அதிகரிக்கும் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் வேல்யூகளை கொண்ட காண்டூர் ஆகும் இந்த பாயிண்டை இன்டர்செக்ட் செய்யும் காண்டூர் இந்த லயன் ஐ இன்டர்செக்ட் செய்யும் காண்டூர்களின் உள்ளிருக்கும் அடிப்படையில் இதன் பொருள் என்னவென்றால் இது அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் வேல்யூகளை அதிகரிக்கும் திசையாகும் அதாவது இந்த பாயிண்டை இன்டர்செக்ட் செய்யும் காண்டூர் இந்த லயன் ஐ இன்டர்செக்ட் செய்யும் காண்டூர்களின் உள்ளிருக்கும் அடிப்படையில் இதன் பொருள் இந்த பங்க்ஷன் இந்த லயனில் உள்ள இந்த பாயிண்ட்டில் குறைந்த வேல்யூவை எடுக்கும் நீங்கள் இந்த லயன்களில் உள்ள ஒவ்வொரு பாயின்ட்டையும் பார்க்கும்போது அதனுடைய வேல்யூ மாறிக்கொண்டே இருக்கும் நமது வேலை மினிமம் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் வேல்யூ உள்ள குறிப்பிட்ட பாயின்ட்டை கண்டுபிடிப்பதே ஆகும் இதுவே நாம் தேடும் கன்ஸ்ரைன்ட் ஆப்டிமைஷேசன் சொல்யூஷனின் அடிப்படை யோசனையாகும் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சம் என்னவென்றால் அன்கன்ஸ்ரைன்ட் மினிமமும் கன்ஸ்ரைன்ட் மினிமமும் ஒன்றல்ல அன்கன்ஸ்ரைன்ட் மினிமம் கன்ஸ்ரைன்ட் மினிமம் உள்ள லயனில் இருந்தால் இரண்டும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் இந்த கேஸில் நாம் அன்கன்ஸ்ரைன்ட் மினிமமும் கன்ஸ்ரைன்ட் மினிமமும் ஒன்றல்ல என்பதை தெளிவாகக் காண்கிறோம் எனவே எனக்கு ஒரே ஒரு கன்ஸ்ரைன்ட் மட்டும் இருக்கும்போது ப்ராப்ளத்தை எவ்வாறு தீர்ப்பது நான் முதலில் உங்களுக்குத் முடிவை கொடுத்து விடுகிறேன் அதன் பிறகு முந்தைய ஸ்லைடு க்கு சென்று மற்றொரு பார்வையில் எப்படி சொல்யூஷன் கிடைக்கும் என்று காண்பிக்கிறேன் நீங்கள் அன்கன்ஸ்ரைன்ட் பதிப்பில் ஒரு மல்டிவேரியட் பங்க்ஷன் f யை பொதுவாக எடுத்துக் கொள்ளுங்கள் இதில் x என்பது x1x2 xn என்று வைத்துக் கொள்ளுங்கள் இதன் ஆப்டிமம் சொல்யூஷன் grad f0 ஆகும் அடிப்படையில் இதன் பொருள் ∂f∂x1∂f ∂x2 ∂f ∂xn 0 ஆக இருக்கும் இதை மேலும் நாம் விரிவாக்கும் பொழுது ∂f∂x1 0 ∂f ∂x2 0 ∂f ∂xn 0 என்று வரும் இப்பொழுது n வேறியபிள்கள் இருந்தால் n ஈகுவேஷன்கள் இந்த பார்மில் இருக்கும் என்பதை கவனியுங்கள் எனவே நம்மிடம் n ஈகுவேஷன்கள் n வேறியபிள்களில் இருக்கும் நம்மால் அதை தீர்க்க முடியும் நாம் அதற்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் ஒரு பாயின்ட் மாக்ஸிமம் அல்லது மினிமம் அல்லது சேனம் பாயின்ட்டா என்று கண்டறிய ஒரு சொல்யூஷன் கண்டுபிடித்த பிறகு நான் செகண்ட் டெரிவேட்டிவ் கணக்கிட்டு பின்னர் ஹெசியன் மேட்ரிக்ஸை உருவாக்க வேண்டும் பின்னர் ஹெசியன் மேட்ரிக்ஸ் பாசிட்டிவ் டெபினிட் அல்லது நெகடிவ் டெபினிட் அல்லது செமி டெபினிட் என்பதைப் பொருத்து மாக்ஸிமம் அல்லது மினிமம் அல்லது சேனம் பாயின்ட்டா என்று தீர்ப்பளிக்க முடியும் பிறகு அதுவும் கன்ஸ்ரைன்ட் சாடிஸ்பய் செய்ய வேண்டும் இங்கே நாம் பல்வேறு பங்க்ஷன்களில் உள்ள க்ரேடியன்ட் பார்ம்களை பற்றி மட்டுமே பேசுகிறோம் ஆனால் கன்ஸ்ரைன்ட் ஆப்டிமைசேஷன் பிராப்ளத்தின் எந்த சொல்யூஷனும் கன்ஸ்ரைன்ட்டை குறிக்கும் ஈகுவேஷனை சாடிஸ்பய் செய்ய வேண்டும் எனவே n ஈகுவேஷன்கள் உடன் மற்றும் ஒரு ஈகுவேஷனை நாம் பெறுவோம் அது hx1x2 xn0 ஒரு லீனியர் கன்ஸ்ரைன்ட் உள்ள இந்த கேஸில் என்னிடம் n1 ஈகுவேஷன்களில் n1 வேறியபிள்கள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே நாம் இதை தீர்க்க முடியும் எனவே கன்ஸ்ரைன்ட் மற்றும் அன்கன்ஸ்ரைன்ட் ப்ராப்ளம்களுக்கு இடையிலான வேறுபாடு என்னவென்றால் அன்கன்ஸ்ரைன்ட் கேஸில் நம்மிடம் n வேறியபிள்களில் n ஈகுவேஷன்களும் கன்ஸ்ரைன்ட் கேஸில் n1 வேறியபிள்களில் n1 ஈகுவேஷன்களும் கொண்டிருக்கும் இப்பொழுது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கன்ஸ்ரைன்ட்ஸ் இருந்தால் உதாரணமாக இரண்டு கன்ஸ்ரைன்ட்ஸ் இருந்தால் என்ன நடக்கும் என்று கேட்கலாம் இரண்டு கன்ஸ்ரைன்ட்ஸ் இருந்தால் என்ன நடக்கும் என்று இப்பொழுது பார்க்கலாம் இந்த கேஸில் நாம் f வேல்யூவை மினிமைஸ் செய்ய போகிறோம் நம்மிடம் இரண்டு கன்ஸ்ரைன்ட்ஸ் h1 0 h2 0 இருக்கிறது இந்த கேஸில் கன்ஸ்ரைன்ட் ஆப்டிமைசேஷன் பிராப்ளத்தின் சொல்யூஷன் பின்வருமாறு இருக்கும் ∇f λ 1 ∇of h1λ 2 ∇of h2 எனவே இதை நீங்கள் பார்த்தால் ஒரு கன்ஸ்ரைன்ட் கேஸில் உள்ள ஒற்றுமை புரியும் ஒரு கன்ஸ்ரைன்ட் கேஸில் நாம் ஒரு கூடுதல் பாராமீட்டர் அறிமுகப்படுத்தினோம் 2 கன்ஸ்ரைன்ட் கேஸில் இரண்டு கூடுதல் பாராமீட்டர்ஸ் வரும் ஒரு கன்ஸ்ரைன்ட் கேஸில் grad f ∇f λ∇h இந்த கேஸில் λ∇h λ∇h1λ1 மற்றும் ∇h1λ2∇ 2 இவற்றின் கூட்டுத் தொகையாக உள்ளது இப்போது மூன்று ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட் இருந்தால் இங்கே மூன்று டெர்ம்கள் இருக்கும் I ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்கள் இருந்தால் l இன் கூட்டுத்தொகையாக இருக்கும் ஆகவே அது தெளிவாக உள்ளது நாம் கவலைப்பட வேண்டிய மற்ற பகுதி எல்லா வேறியபிள்களுக்கும் தீர்வு காண என்னிடம் போதுமான ஈகுவேஷன்கள் இருக்கிறதா என்பதாகும் எனவே என்னிடம் இரண்டு கன்ஸ்ரைன்ட்கள் இருந்தால் அடிப்படையில் அதன் பொருள் நான் λ1 மற்றும் λ2 இரண்டு புதிய வேறியபிள்களை அறிமுகப்படுத்தி உள்ளேன் என்று அர்த்தம் இருப்பினும் இந்த ஈகுவேஷன் நம்மிடமுள்ள ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்களின் எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் எப்பொழுதும் n ஈகுவேஷன்களை கொண்டதாகவே இருக்கும் ஏனெனில் grad f ∂f∂x1 ∂f∂x2 ∂fnxn ஆக இருக்கும் எனவே இவை அனைத்தும் n1 வெக்டார் ஆகும் இது எனக்கு n ஈகுவேஷன்களை கொடுக்கும் ஆயினும்கூட என்னிடம் 2 ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்கள் இருந்தால் நேரடியாக கன்ஸ்ரைன்ட்களால் வழங்கப்படும் 2 கூடுதல் ஈகுவேஷன்களை நான் கண்டுபிடிக்க வேண்டும் ஆப்டிமம் பாயிண்ட் இரு கன்ஸ்ரைன்ட்களையும் சாடிஸ்பய் செய்ய வேண்டும் என்பதால் எனக்கு ஒரு கூடுதல் ஈகுவேஷன் x1x0 மற்றும் இரண்டாவது கூடுதல் ஈகுவேஷன் 2x0 கிடைக்கும் எனவே n வேறியபிள்களில் 2 ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்கள் இருந்தால் என்னிடம் n2 வேறியபிள்கள் மற்றும் n2 ஈகுவேஷன்கள் இருக்கும் நாம் எப்போதும் இது உண்மையாக இருப்பதைக் காண்போம் ஏனென்றால் எனக்கு 3 ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்கள் இருந்தால் அவை x1 xn λ1 λ2 λ3 ஆக n3 வேறியபிள்கள் இருக்கும் மேலும் இந்த க்ரேடியன்ட் ஈகுவேஷன் எப்போதும் n ஈகுவேஷன்களை வழங்கும் மேலும் 3 கூடுதல் கன்செண்ட் எனக்கு 3 கூடுதல் ஈகுவேஷன்களை வழங்கியிருக்கும் இப்பொழுது என்னிடம் உள்ள n3 ஈகுவேஷன்கள் மற்றும் n 3 வேறியபிள்களை இந்த பார்மிற்கு நேரடியாக பொதுமைப்படுத்தப்படலாம் இங்கே எனக்கு l ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்கள் உள்ளன எனவே ஒற்றைக் கன்ஸ்ரைன்ட் ப்ராப்ளத்தில் சுலபமான ஒரு எக்ஸ்ப்ரெஸ்ஸனை எப்படி பெறுவது என்று பார்ப்போம் சில டெர்ம்களின் கூட்டுத்தொகையை கொண்டிருக்கும் இந்த எக்ஸ்ப்ரெஸ்ஸனை புரிந்து கொள்ள சற்று சிக்கலாக இருக்கும் அதை விடுத்து ஒற்றைக் கன்ஸ்ரைன்ட்கேஸில் இது ஏன் உண்மை என்பதற்கான ஒரு உள்ளுணர்வை ஏற்படுத்தப் போகிறேன் அதை நீங்கள் புரிந்து கொண்டால் சிறிது அதிக முயற்சியில் அதிக ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்களுக்கு இது எப்படி உண்மையாக இருக்கும் என்பதைப் பற்றி சிந்திக்க முடியும் இப்பொழுது முந்தைய ஸ்லைடிற்குச் செல்வோம் இந்த ஸ்லைடை விவாதித்தால் ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்கள் ஆப்டிமம் சொல்யூஷனை எவ்வாறு பாதிக்கின்றன என்பது விளங்கும் இந்த லயனில் பல பாயிண்ட்கள் உள்ளன அவை அனைத்துமே பீசிபிள் சொல்யூஷன் ஆக இருக்கலாம் பீசிபிள் சொல்யூஷன்கள் என்றால் அனைத்து சொல்யூஷன்களும் ஈகுவேஷனை சாடிஸ்பய் செய்யக் கூடியது ஆகும் ஆயினும்கூட அவற்றில் சில பாயிண்ட்களோ அல்லது ஒரு பாயிண்ட்டோ எனக்கு மிகக் குறைந்த அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் வேல்யூவை கொடுக்கும் எனவே இந்த ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளத்திற்கான கேண்டிடேட் சொல்யூஷன்களைப் பார்த்தபோது இந்த லயனில் உள்ள பாயிண்ட்களைப் பார்க்க ஆர்வமாக இருந்தோம் ஏனெனில் அதுவே நமக்கான கன்ஸ்ரைன்ட் ஆகும் இப்போது அதே ப்ராப்ளத்தின் சற்று மாறுபட்ட கண்ணோட்டங்களை எடுத்துக்கொள்வோம் பிறகு ப்ராப்ளத்தை ஒரு அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் கண்ணோட்டத்தில் பார்ப்போம் இப்போது அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் கண்ணோட்டத்தில் எவ்வித கன்ஸ்ரைன்ட்களும் இன்றி நீங்கள் விரும்பும் எதையும் செய்ய முடியும் என்று நீங்கள் கூறினால் நான் இந்த பாயிண்ட்டை ஒரு சொல்யூஷன் ஆக எடுப்பேன் இப்போது நீங்கள் இந்த பாயிண்ட்டை பார்த்தால் பிறகு இது ஒரு சிறந்த பாயிண்ட் என்று கூறினால் இது எனது கன்ஸ்ரைன்ட்டை சாடிஸ்பய் செய்கிறதா என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் பிறகு இந்த பாயிண்ட்டை இதற்கு மாற்றுகிறீர்கள் பின்னர் அது கன்ஸ்ரைன்ட்டை சாடிஸ்பய் செய்யாது என்று நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்கள் எனவே நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்கள் ஏனென்றால் நாம் கன்ஸ்ரைன்ட்டை சாடிஸ்பய் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் எனவே ஒரு அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் அடிப்படையில் சிறிது வேல்யூவை இழந்தால் கன்ஸ்ரைன்ட்டை சாடிஸ்பய் செய்ய முடியுமா என்று பார்ப்பீர்கள் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேல்யூவை இழக்க விரும்புகிறேன் என்று நாம் கூறும்போது முன்னரே குறிப்பிட்டது போல இவை அதிகரிக்கும் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் வேல்யூ கான்டூர் ஆகும் எனவே மினிமைசேஷன் பார்வையில் அவை உண்மையில் நல்லதல்ல எனவே நான் இங்கு இருக்கும்போது கன்ஸ்ரைன்ட் சாடிஸ்பய் அடையாததால் இன்னும் கொஞ்சம் வேல்யூவை இழந்தால் கன்ஸ்ரைன்ட்டை சாடிஸ்பய் செய்ய முடியுமா என்பதைப் பார்ப்போம் ஒருவேளை நான் இங்கே ஒரு பாயிண்ட்டை தேர்வு செய்தால் இது ஒரு கான்ஸ்டன்ட் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் கான்டூர் பாயிண்ட் ஆகும் எனவே வேல்யூவை இழக்க முயலும் பொழுது இந்த கான்டூர்களில் வெவ்வேறு பாயிண்ட்களை தேர்ந்தெடுக்கலாம் இதனால் நான் மினிமம் பாயிண்டிலிருந்து விலகிச் செல்வதால் அடிப்படையில் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் வேல்யூவை மேலும் மேலும் இழப்போம் அதாவது நான் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் வேல்யூவை அதிகரிக்கிறேன் தர்க்கரீதியாக இது நான் முதலில் தேர்ந்தெடுத்த பாயிண்ட் இது அடிப்படையில் முந்தைய பாயிண்ட்டை விட மோசமான வேல்யூவை கொடுக்கும் ஏனென்றால் இது இந்த கான்டூர்க்கு வெளியே இருக்கும் ஒரு கான்டூர் ஆனால் நான் நகர்ந்து இந்தப் பாயிண்ட்டை தேர்ந்தெடுத்ததால் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் மிகவும் மோசமாகியது ஆயினும் கன்ஸ்ரைன்ட்டை பூர்த்தி செய்யவில்லை எனவே நான் இன்னும் கொஞ்சம் வேல்யூவை குறைத்து இந்த இடத்திற்கு வந்து ஒரு கான்டூரை காண்கிறேன் இந்த பாயிண்ட் இதை விட மோசமானது ஏனெனில் இந்த கான்டூர் இந்த கான்டூர்க்கு வெளியே உள்ளது அதாவது ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்டை சாடிஸ்பய் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நான் மேலும் மேலும் அவற்றை மோசமாக்குகிறேன் இங்கே நான் சொல்ல வருவது என்னவென்றால் இது அசல் சொல்யூஷனை விட மிகவும் மோசமான ஒரு கான்டூர் ஆகும் ஆனால் இந்த கான்டூரும் எனது கன்ஸ்ரைன்ட்டை சாடிஸ்பய் செய்ய போதுமானதாக இல்லை எனவே நீங்கள் இந்த செயல்முறையை மீண்டும் மீண்டும் செய்தால் இந்த லயனை நான் முதன்முதலில் தொடும் இடத்தில் நீங்கள் ஒரு கான்டூர் கண்டு பிடிப்பீர்கள் நான் இந்த லயனை முதன்முறையாகத் தொடும்போது முதல் முறையாக எனது அப்ஜெக்டிவ் பங்க்ஷனின் வேல்யூவை இழப்பதால் என்னால் கன்ஸ்ரைன்ட்டை சாடிஸ்பய் செய்ய முடிகிறது இப்போது இந்த லயனை தொடும் ஒரு கான்டூர் ஐ நான் கண்டறிந்தால் போதுமானது அதற்கு அப்பால் சென்றால் எவ்வித பயனும் இல்லை ஏனென்றால் அது எனது அப்ஜெக்டிவ் பங்க்ஷனை மிகவும் மோசமாக்கும் நாம் செய்த சிறந்த சமரசம் என்னவென்றால் இந்த லயனை தொட்டதே ஆகும் ஏனென்றால் நாம் முதல் முறையாக பீசிபிள் இடத்தில் இருக்கிறேன் இதற்கு மேலும் செல்வது எனது அப்ஜெக்டிவ் பங்க்ஷனை மோசமாக்கும் ஜாமெட்ரிக்கல்லி இதன் பொருள் என்னவென்றால் ஒரு கான்டூர் பாயிண்ட் இந்த லயனை தொடும் வரை நான் அப்ஜெக்டிவ் பங்க்ஷனை மோசமாக்குகிறேன் அந்த பாயிண்ட்டில் இந்த லயன் அந்த கான்டூர்க்கு ஒரு டான்ஜெண்ட் ஆக மாறும் அந்த கான்டூர்க்கு என்னவென்றால் fk பார் சம் k ஆதலால் கன்ஸ்ரைன்ட் இருக்கும்போதுஅந்த கன்ஸ்ரைன்ட் கான்டூர் மற்றும் ஆப்டிமம் பாயிண்ட்டிற்கு ஒரு டான்ஜெண்ட் ஆகும் விதம் நாம் ஒரு k தேர்வு செய்ய வேண்டும் இந்த ஜாமெட்ரிக் உண்மைகளை நீங்கள் ஈகுவேஷன்களாகக் குறிப்பிடும்போது நான் காட்டிய பார்மை நீங்கள் பெறுவீர்கள் அது grad ஆப் f λ மடங்கு grad ஆப் h ஆகும் இது ஒரு கன்ஸ்ரைன்ட் கேஸிற்காகும் இப்போது உங்களிடம் பல ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்கள் இருந்தால் ஒரே ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட் கேஸை போல சுலபமாக இருக்காது அந்த grad ஆப் f என்னிடம் 2 அதாவது λ2 grad h1λ2 grad h2 என்று இருந்தால் அடிப்படையில் இந்த நெகடிவ் க்ரேடியன்ட்டை grad ஆப் h1 grad ஆப் h2 ஆகியவற்றின் லீனியர் கலவையாக எழுத வேண்டும் அது ஒரு ஜாமெட்ரிக் விளக்கத்தைக் கொண்டுள்ளது இதுவே நாம் ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்டுடன் கூடிய இந்த நிபந்தனைகளை ஆப்டிமைஷேசனுக்கு பெறுவதற்கான காரணமாகும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய முக்கிய அம்சம் என்னவென்றால் உங்களிடம் மேலும் மேலும் ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் இருந்தால் நீங்கள் மேலும் மேலும் λ1 λ2 போன்ற பல பாராமீட்டர்ஸ்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் இருப்பினும் எப்போதும் போதுமான ஈகுவேஷன்கள் மற்றும் வேறியபிள்கள் இருந்து கொண்டே இருக்கும் அனைத்து யோசனைகளையும் ஒன்றிணைக்க ஒரு எண் உதாரணத்தைப் பார்ப்போம் முந்தைய ஸ்லைடுகளில் நாம் பார்த்த அதே உதாரணத்தை பயன்படுத்தப் போகிறோம் எனவே கன்ஸ்ரைன்ட்ஸ்க்கு உட்பட்ட அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் 2x12 4 4 x22 ஐ மினிமைஸ் செய்ய முயற்சிப்போம் நாம் கூறிய ஆப்டிமம் பாய்ண்டை அடையாளம் காண பின்வரும் ஈகுவேஷன்களை எழுதினோம் அவை ∇f ஆப் h λ ∇ ஆப் h ஆக இருக்க வேண்டும் பின்னர் h ஆப் x 0 ஆக இருக்கும் இதை கணக்கீடு செய்து பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும் ∇ ஆப் f என்பது அடிப்படையில் ∂f∂x1 ∂f∂x2 ஆகும் எனவே இந்த அப்ஜெக்டிவ் பங்க்ஷனை பார்த்தால் f ∂x1 வெறுமனே 4 x1 ஆகவும் ∂f ∂x2 8 x2 ஆகவும் இருக்கும் நம்மிடம் ∇ ஆப் f உள்ளது எனவே நெகடிவ் க்ரேடியன்ட் ஆப் f நெகடிவ் ஆக இருக்கும் இப்போது க்ரேடியன்ட் ஆப் h பார்ப்போம் h என்பது ∂h ∂x1 ∂h∂x2 என்ற சமன்பாடு ஆகும் அதாவது ∂h ∂x1 3 ஆகவும் ∂h ∂x2 2 ஆகவும் இருக்கும் இப்போது இந்த ஈகுவேஷன் என்னவாகிறது என்று பார்ப்போம் நீங்கள் பார்க்கும் இந்த ஈகுவேஷனை ஒரு அடைப்புக்குறிக்குள் வைத்தால் எளிதாக பார்க்கலாம் முதல் ஈகுவேஷன் ∂f∂x1λ∂h ∂x1 மேலும் 4x1 3λ நம்மிடம் இருக்கும் இதேபோல் இரண்டாவது சமன்பாடு 8x22λ ஆக மாறும் இந்த ஈகுவேஷன் அடிப்படையில் கன்ஸ்ரைன்ட்ஸ் கொண்ட ஈகுவேஷன் போன்றே இருக்கும் நாம் முன்பு கூறியது போல 2 வேறியபிள்கள் இருந்தால் உங்களுக்கு 2 ஈகுவேஷன்கள் கிடைத்திருக்கும் ∇f 0 ஆக இருந்திருக்கும் ஆனால் ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ் உடன் λ என்ற புதிய பாராமீட்டர் சேர்த்துள்ளோம் எனவே நமக்கு x1 x2 and λ வைத்து 3 ஈகுவேஷன்கள் தேவை இந்த 3 ஈகுவேஷன்களை நீங்கள் தீர்க்கும்போது இந்த சொல்யூஷன் பெறுவீர்கள் இது கன்ஸ்ரைன்ட்ஸ் கேஸில் ஆப்டிமம் சொல்யூஷன் ஆகும் இது இன்ஈக்குவாலிட்டி கேஸின் ஆப்டிமம் சொல்யூஷனிலிருந்து வேறுபட்ட தீர்வாகும் இது 0 ஆக இருந்திருக்கும் வேறுவிதமாகக் கூறினால் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் வேல்யூவை இழந்தோம் இருப்பினும் இது லயனின் ஈகுவேஷனை சாடிஸ்பய் செய்யும் ஒரு பாயிண்டாகும் இப்படித்தான் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்களில் உள்ள ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்களை நாம் கையாளுகிறோம் டேட்டா சயின்ஸ் கண்ணோட்டத்தில் இவை எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் அவற்றை ஏன் முதலில் படிக்க வேண்டும் என்பதையும் நான் ஏற்கனவே விவரித்தேன் இதோடு இந்த சொற்பொழிவை முடித்துக்கொண்டு அடுத்த சொற்பொழிவில் நாம் இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்களை எவ்வாறு கையாளுகிறோம் என்பதைப் பார்ப்போம் மேலும் டேட்டா சயின்ஸ் கண்ணோட்டத்தில் இன்ஈக்குவாலிட்டி கன்ஸ்ரைன்ட்ஸ்களுடன் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்கள் எவ்வாறு தீர்க்கப்படுகின்றன என்பதைப் புரிந்துகொள்வதில் உள்ள பயனையும் விளக்குவோம்